எனவே இயக்கவியல் சிக்கல்களுக்கு ஆய்லரின் இயக்க விதிகளைப் பயன்படுத்துவதைப் பற்றி விவாதிக்கப் பழகிவிட்டோம் இப்போது Fma என்று கூறும் நியூட்டனின் விதிகளுடன் தொடங்குவோம் பல நிகழ்வுகளில் F என்பது ஒரு நிலையான போர்ஸ் அல்ல F என்பது நேரத்தின் செயல்பாடாகும் மேலும் பல நிகழ்வுகளில் உடனடி அக்ஸ்லெரேஷன் ல் எனக்கு ஆர்வம் இல்லை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் செயல்படும் ஒரு குறிப்பிட்ட நேரம் மாறுபடும் போர்ஸ் இன் விளைவைப் பற்றி அறிய நான் ஆர்வமாக உள்ளேன் இந்த போர்ஸ் இன் செயல்பாடு உடலில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன் எனவே அது நியூட்டனின் இயக்க விதிகளை அடிப்படையாகக் கொண்ட வேறுபட்ட அணுகுமுறையை உருவாக்குகிறது இது இம்பல்ஸ் மொமெண்ட்டம் எனப்படும் வேறுபட்ட அணுகுமுறை எனவே இம்பல்ஸ் மொமெண்ட்டத்தை உருவாக்குவதற்கான முழு யோசனையையும் முதலில் புரிந்து கொள்ள முடியுமா என்று பார்ப்போம் எனவே நாம் ஒரு முழு நியூட்டனின் விதியுடன் தொடங்குவோம் இப்போது Fma என்ற கருத்தை விளக்குவதற்காக நான் அதை ஒரு எளிய அளவிடல் சூத்திரமாக எழுதப் போகிறேன் இப்போது F என்பது நேரத்தின் செயல்பாடாக இருந்தால் அதாவது FF காலத்தின் செயல்பாடு எதுவாக இருந்தாலும் aa என்பதும் காலத்தின் செயல்பாடுதான் அக்ஸ்லெரேஷன் என்பதும் காலத்தின் செயல்பாடுதான் எனவே Fma என்பதில் நான் சொன்னது போல் எனக்கு உடனடி அக்ஸ்லெரேஷங்களில் ஆர்வம் இல்லை F ஆனது ஆரம்ப நேரத்திலிருந்து ti இறுதி நேரம் tf வரையிலான கால இடைவெளியில் செயல்பட்டால் அடிப்படையாக என்னிடம் ஒரு போர்ஸ் இருக்கிறது என்று சொல்லலாம் அது ஆரம்பத்தில் 0 ஆகவும் சில நேரத்தில் பூஜ்ஜியமாக மாறவில்லை இந்த போர்ஸ் இன் செயல்பாட்டை நான் அறிய விரும்புகிறேன் பின்னர் இதை ஒரு ஒருங்கிணைந்த உருவாக்கத்தில் எழுதுவதே எளிய வழி அதாவது இப்போது a dvdt என்பதை அறிந்து கொண்டால் அக்ஸ்லெரேஷன் ம் என்பதன் அடிப்படை வரையறை இது மேலும் adt என்பதை வேகத்தில் ஏற்படும் மாற்றத்துடன் மாற்றி அமைக்கலாம் அதாவது a dvdt adt dv எனவே இதன் பொருள்

இங்கு m நிலையானதாக இருந்தால் இதன் பொருள் இங்கு Vf என்பது சில நேரத்தில் வேகத்தை குறிக்கிறது tf அதாவது மற்றும் Vi என்பது ti நேரத்தில் வேகத்தை குறிக்கிறது அதாவது இந்த படத்தில் வலது புறம் உள்ளது இம்பல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் நேரம் மாறுபடும் ஒரு போர்ஸ் இன் ஒருங்கிணைப்பு இம்பல்ஸ் எனப்படும் எனவே இம்பல்ஸ் மொமெண்ட்டத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது

ஆக இறுதி மொமெண்ட்டம் mvf மற்றும் ஆரம்ப மொமெண்ட்டம் mvi ஆகும் எனவே பல பயன்பாடுகளில் இந்த வகையான வித்தியாசத்தை உருவாக்குவதில் நான் ஆர்வமாக இருப்பேன் எனவே இது ஒரு வித்தியாச சமன்பாடு என்பதை நினைவில் கொள்கிறோம் கொடுக்கப்பட்ட இம்பல்ஸ் க்கு மொமெண்ட்டத்தின் மாற்ற விகிதத்தைக் கணக்கிடலாம் மற்றும் இதன் சில பயன்பாடுகளைப் பயன்படுத்த முடியுமா என்று பார்க்கலாம் எனவே இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு எடை பிளாக் 160 N ஒரு சாய்வான தளத்தில் உள்ளது அது இந்த 3 4 5 முக்கோணத்தில் உள்ளது இங்கு ஒரு உராய்வு கோஎபிஷியண்ட் குணகம் உள்ளது இது ஒரு இயக்க உராய்வு குணகம் இது பிளாக் இன் கீழ் மேற்பரப்பில் செயல்படும் குணகத்தின் மூன்றில் ஒரு பங்கு அளவைக் கொண்டுள்ளது மற்றும் பிளாக் மேல்நோக்கிச் செல்கிறது எனவே இங்கே ஒரு போர்ஸ் உள்ளது போர்ஸ் இன் அளவு 16040t இந்த பிளாக் ஐ மேலே தள்ளும் வகையில் செயல்படுகிறது t அதிகரிக்கும் போது இந்த போர்ஸ் F இன் அளவு காலப்போக்கில் அதிகரித்து வருவதை நீங்கள் காணலாம் மேலும் நேரத்தின் செயல்பாடாக மாஸ் மையத்தின் அக்ஸ்லெரேஷன் அளவு மற்றும் திசையைக் கண்டறியும்படி கேட்கப்படுகிறோம் மேலும் 16 ms வேகத்தில் உள்ள நேரம் F என்ன என்பதைக் கண்டறியும்படி கேட்கப்படுகிறோம் எனவே இது எங்களின் இம்பல்ஸ் மொமெண்ட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு முக்கிய காரணி ஏனென்றால் போர்ஸ் என்பது நேரத்தை பொறுத்து மாறுபடும் எனவே நாம் இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும்

இந்தத் ப்ளாக்கில் செயல்படும் போர்ஸ் இது மட்டுமல்ல எனவே உறுதி செய்வதற்காக ப்ளாக்கில் செயல்படும் அனைத்து போர்ஸ்களின் படம் என்னிடம் உள்ளது நான் ஒரு பிரீ பாடி வரைபடத்தை வரைய வேண்டும் மேலும் இங்கு ஒரு சாதாரண போர்ஸ் போர்ஸ் F மற்றும் போர்ஸ் W போன்றவை உள்ளன மற்றும் இந்த முழு விஷயமும் 3 4 5 முக்கோணத்தில் உள்ளது எனவே முதலாவதாக தளம் 0 இல் உள்ள அனைத்து போர்ஸ்களையும் எடுத்துக் கொள்வோம் மேலும் ஒரு பிரிக்ஷன் போர்ஸ் உள்ளது ஒரு தெளிவுக்காக நான் இதை P என்று அழைக்கிறேன் தளம் 0 இல் உள்ள அனைத்து செங்குத்து போர்ஸ்களையும் எடுத்து நாம் அறிவது என்னவென்றால்

எனவே N இன் அளவு 96 N ஆகும் இப்போது சாய்வு தளத்தில் உள்ள அனைத்து போர்ஸ்களையும் நேர்மறையாக எடுத்துக் கொள்வோம் அதாவது P F இப்போது பிரிக்ஷன் போர்ஸ் mg sin α இது 4W5 மாஸ் க்கு சமமாக இருக்கும் அதாவது இது a ஆகும் இந்த விஷயத்தில் P என்பது நேரத்தின் செயல்பாடாக இருந்தால் அக்ஸ்லெரேஷன் ம் என்பது நேரத்தின் செயல்பாடாகும் இங்கே சில எண்களை இணைப்போம் 16040t மைனஸ் பிளாக் சறுக்குவதை நாம் அறிந்திருப்பதால் Fμ N ஆக அது 96ல் மூன்றில் ஒரு பங்கு அதாவது 32 N கழித்தல் 4W5 ஆகும் இப்போது நான் g 10 ms2 என்று கருதுகிறேன் இது மாஸ் ஐ 16 கிலோ மடங்கு a என்று நிர்ணயிக்கிறது எனவே 160 மைனஸ் 32 மைனஸ் 128 என்பதை என்னால் விரைவாகச் செய்ய முடியும் எனவே a என்பது 40t ஐ 16 ஆல் வகுத்தால் சமம் என்று கூறுகிறது இது 5 t க்கு மேல் 2 மற்றும் இது ஒரு வினாடிக்கு மீட்டர் ஸ்கொயர் அலகுகளைக் கொண்டுள்ளது சில ஆரம்ப நேரம் t0 இல் அக்ஸ்லெரேஷன் ம் 0 மற்றும் நேரத்தை வரைபடமாக வரையும் போது அக்ஸ்லெரேஷன் ம் 0 இல் இருந்து பின்னர் அது நேர்கோட்டில் அதிகரிக்கிறது இந்த வரியின் சமன்பாடு 5t2 ஆகும் ஆனால் அதைக் கண்டுபிடிக்க நாங்கள் கேட்கவில்லை ஆரம்ப நேரம் 0 வினாடிகள் மற்றும் வேகம் 0 என்று இருக்கும் போது 16 ms என்ற வேகத்தை பிளாக் எந்த நேரத்தில் பெறுகிறது என்பதைக் கண்டறிய நாங்கள் கேட்கிறோம் எனவே இது நமக்கு vf மற்றும் vi இரண்டும் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கு vf 16 ms மற்றும் vi 0 ஆகும் எனவே நாம் இப்போது சமன்பாட்டின் ஒருங்கிணைப்பை செய்வோம் எனவே சுமார் மூன்று வினாடிகள் ப்ளாக்கில் செயல்படும் இந்த போர்ஸ் ஆனது ப்ளாக்கை சாய்வு தளத்தில் 16 ms என்ற வேகத்தில் மேல் நோக்கி நகர்த்தும் எனவே அடிப்படையில் F என்ற போர்ஸ் ஐ நாம் கணக்கிடுகிறோம் இந்த விஷயத்தில் அதாவது P mg sin α µN எனவே அந்த முழு விஷயமும் F ஐ மாற்றுவதற்குப் பயன்படுகிறது அதைச் செய்யும்போது மொமெண்ட்டத்தில் ஏற்படும் இறுதி மாற்றத்தைக் கணக்கிட முடியும் அதாவது m எனவே இது உங்களுக்கு இறுதி பதிலை அளிக்கிறது அடுத்த விரிவுரையில் அடுத்த உதாரண சிக்கலை எடுத்துக்கொள்வோம் Appendix English word Tamil Word Tamil Meaning Kinetics இயக்கவியல் Acceleration அக்ஸ்லெரேஷன் ம் Impulse Momentum இம்பல்ஸ் மொமெண்ட்டம் Scalar அளவிடல் Formula சூத்திரம் Integral ஒருங்கிணைந்த Friction Coefficient உராய்வு குணகம் Inclined Plane சாய்வு தளம் Friction Force பிரிக்ஷன் போர்ஸ் Kinetic Friction இயக்க உராய்வு Free Body பிரீ பாடி Block ப்ளாக்